நாராயணனின் 'ஒரு குதிரையும் இரண்டு ஆடுகளும்' குறித்த இந்த சொற்பொழிவுக்கு வணக்கம் மற்றும் வருக இந்த சொற்பொழிவில் நான் விளக்கப் போகும் கோணம் கலாச்சார மோதல் ஒரு அமெரிக்க காப்பி வர்த்தகர் வருகையின் மூலம் இந்த மேற்கத்திய நபரின் கிழக்கு மற்றும் மேற்கில் உள்ள கலாச்சாரங்களின் வேறுபாடு குறித்து சில குறிப்புகளை நாம் காண்போம் அவரது வருகையானது கிருத்தத்தில் இந்த குறிப்பாக அமைதியான கிராம காட்சியில் சில சிக்கல்களை ஏற்படுத்துகிறது எனவே முனிக்கும் அமெரிக்கருக்கும் இடையில் நடக்கும் உரையாடலில் சிக்கல் உள்ளது ஆகவே நெடுஞ்சாலையில் உடைந்த ஒரு வாகனம் வைத்திருக்கும் அமெரிக்கன் இந்த கிராமவாசி முனியிடம் சில உதவிகளைப் பெற கீழே வந்து அவன் ஒரு குதிரை மற்றும் ஒரு போர்வீரனின் பிரமாண்ட சிலையின் பீடத்தில் அமர்ந்திருப்பதைக் காண்கிறான் அவனுடன் ஒரு உரையாடலை எடுக்கிறான் இந்த பழைய கிராமவாசி அவர்கள் பேசும்போது அமெரிக்கன் குதிரை சிலை களிமண் குதிரை டெரகோட்டா குதிரை ஆகியவற்றில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளான் என்பது தெளிவாகிறது அதேசமயம் முனி அமெரிக்கனின் உந்துதல்களை முழுமையாக அறிந்திருக்கவில்லை மேலும் கீழே வந்த இந்த பையன் இருப்பதாக அவர் நினைக்கிறார் இந்த கிராமம் அவரது கிராமமான கிருதத்திற்கும் அண்டை கிராமமான குப்பத்திற்கும் இடையிலான எல்லையில் நடந்த ஒரு குற்றத்தைப் பற்றி விசாரிக்க வந்தவர் என்று எண்ணுகிறார் அதனால் அவர் கவலைப்பட வேண்டியதில்லை என்று அமெரிக்கருக்கு உறுதியளிக்கிறார் கிராமத்தில் ஏதேனும் தவறு செய்பவர்கள் நடமாடிக் கொண்டிருந்தாள் அவர்கள் அவரைக் கண்டுபிடித்து அவரைக் கட்டிக்கொண்டு இந்த அமெரிக்கரிடம் ஒப்படைப்பார்கள் எனவே அவர் இந்த வகையான கதைகளைத் தொடர்கிறார் அதே நேரத்தில் முனி என்ன பேசுகிறார் என்பது பற்றி அமெரிக்கர் துல்லியமாக இருக்கிறார் எனவே முனி கூறுகையில் எங்கள் கோயில் பூசாரி கற்பூரத்தின் சுடரில் திருடனின் முகத்தை பார்க்க முடியும் அவர் பிடிபட்டபோது அவர் கண்டம் துண்டமாக கைகளால் வெட்டப்படும் என்று சைகை காட்டினார் எனவே முனி அமெரிக்கரிடம் திருடன் பிடிபட்டால் அவர் வெட்டப்படுவார் என்று கூறுகிறார் அதனால்தான் அவர் அந்த சைகையை தனது கையால் செய்கிறார் அவர் மரத்தை வெட்டுவதைக் குறிப்பதாகக் கருதுவதை அமெரிக்கர் தவறு செய்கிறார் மேலும் இந்த இரண்டு நபர்களின் வாழ்க்கை முறையிலும் ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது என்பது மிகவும் சுவாரஸ்யமானது அவற்றின் வாழ்க்கை முறைகள் மிகவும் வேறுபட்டவை மற்றும் இந்த அமெரிக்கர் தனது ஓய்வு நேரத்தில் சறுக்கல் மரத்தை வெட்டுவது மற்றும் அந்த மரத்தைப் பயன்படுத்தி அதிலிருந்து நெருப்பை உண்டாக்குவது தனது நேரத்தை செலவிடுகிறார் இந்த வயதான கிராமவாசி முனி எங்களிடம் இருக்கிறார் அவர் கெட்டவர்களைக் கண்டுபிடிப்பதில் கோவில் பாதிரியாரின் அதிகாரங்களைப் பற்றியும் இந்த குற்றவாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட கடினமான நீதியைப் பற்றியும் பேசுகிறார் எனவே ஒருபுறம் இந்த கிராமத்தில் உள்ள இந்த குற்றவாளிகள் அனைவருக்கும் நடக்கும் இந்த கரடுமுரடான இயற்கை நீதி எங்களிடம் உள்ளது மறுபுறம் இந்த அமெரிக்கரின் இந்த வசதியான வாழ்க்கை முறை நெருப்பிடம் முன் தனது நேரத்தை அனுபவிக்கிறது குதிரையின் சிலையை வாங்க விரும்பும் அமெரிக்கர் முனி அதன் உரிமையாளர் என்று உறுதியாக நம்புகிறார் என்பது இப்போது தெளிவாகத் தெரிகிறது எவ்வாறு அந்த அனுமானத்திற்கு அவர் வருவார் இந்தியாவில் வர்த்தகர்கள் பொருட்களை விற்கும் நபர்கள் அவர்கள் விற்பனைக்குக் காண்பிக்கும் விஷயங்களுக்கு தலைமை தாங்குகிறார்கள் என்று அவர் நினைக்கிறார் மேலும் குதிரை மற்றும் போர்வீரனின் சிலையான முனி தனது கிடங்கிற்கு தலைமை தாங்குகிறார் என்று அவர் கருதுகிறார் எனவே அவர் இந்த பொருட்களின் உரிமையாளர் என்று நினைக்கிறார் எனவே அவர் இங்கு ஒன்றும் செய்யாமல் நின்றதாகத் தெரியவில்லை என்று கூறுகிறார் இதற்காக நான் உங்களுக்கு ஒரு நல்ல விலையை வழங்குவேன் ஆகவே நாம் உண்மையை நினைவில் கொள்ள வேண்டும் அமெரிக்கன்தற்செயலாக தான் முனியின் பக்கத்தில் இருக்கிறார் என்று அவரது வாகனம் உடைக்கப்படவில்லை என்றால் நெடுஞ்சாலையின் ஓரத்தில் அவர் இந்த கிராமவாசி முனியுடன் பேச நேர்ந்திருக்காது ஆனால் மற்றுமொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அவர் நெடுஞ்சாலையில் இருக்கும்போது தனது நேரத்தை நன்கு செலவழிக்க விரும்புகிறார் நான் இங்கு தேவையில்லாமல் நிற்கவில்லை எனவே நான் ஏதாவது வாங்குவேன் என்று கூறுகிறார் எனவே அவர் செலவழிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கால அளவும் இந்த அமெரிக்கருக்கு சாத்தியமான பண மதிப்பு அல்லது அவர் வாங்கக்கூடிய ஒருவித பொருட்களின் அடிப்படையில் முக்கியமானது எனவே அவர் இந்த கிராமவாசியுடன் பேசுவதற்காக நெடுஞ்சாலையின் ஓரத்தில் செலவழிக்கும் இந்த நேரத்தை நன்கு பயன்படுத்த விரும்புகிறார் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என்று அவர் கூறுகிறார் இந்த குறிப்பிட்ட சிலைக்கு நான் உங்களுக்கு நல்ல விலை தருகிறேன் இங்கே மீண்டும் மிகவும் சுவாரஸ்யமானது என்னவென்றால் அமெரிக்கர்கள் குறிப்பாக இந்த கிராமத்தில் உள்ள இந்த அமெரிக்கர் விரைவாக அனுமானங்களைச் செய்கிறார் அவர் விரைவான தீர்ப்புகளை வழங்குகிறார் மேலும் அவர் இந்த கிராமவாசி மூலம் விரைவாக வாங்க விரும்புகிறார் எனவே இந்த உரையாடலின் மூலமாகவும் அவர் முனியுடன் அவர் வைத்திருக்கும் இந்த விவரிப்பு மூலமாகவும் இது தெளிவாகிறது எனவே அவர் வழியிலேயே நின்றுவிட்டார் ஆனால் அவர் அங்கு செலவிடும் நேரத்தை நன்றாகப் பயன்படுத்த விரும்புகிறார் முனியுடனான அவரது நேரத்தின் மூலம் அமெரிக்கரைப் பற்றி நாம் பெறக்கூடிய கூடுதல் தகவல்கள் இவை ஒரு விஷயம் என்னவென்றால் அவருக்கு இந்திய வாழ்க்கையைப் பற்றிய உண்மையான புரிதல் இல்லை குதிரைகள் மற்றும் வீரர்களின் சிலை வகுப்புவாத சொத்து என்று அவருக்குத் தெரியாது ஏனென்றால் அவை கிராமத்திற்கு ஆன்மீக கலாச்சார மதிப்பைக் கொண்டுள்ளன அதில் இந்த களிமண் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்தியாவில் மக்கள் ஆங்கிலம் பேசுகிறார்கள் அவர் பெற முடியும் அவர் பொது மொழியான ஆங்கிலத்தை பயன்படுத்தி நாடு முழுவதும் பயணிக்க முடியும் என்பது அவருக்குத் தெரியும் எனவே அவர் இந்தியாவில் வாழ்க்கையைப் பற்றி மிகக் குறைந்த புரிதலைக் கொண்டுள்ளார் அதனால்தான் குதிரையின் சிலை பற்றி இந்த தவறான அனுமானங்களை அவர் செய்கிறார் இந்த குறிப்பிட்ட வயதான மனிதர் விற்பனைக்கு வருவதாக அவர் கருதுகிறார் எனவே முனி இந்த நினைவுச்சின்னங்களின் உரிமையாளராக இருக்கிறார் இந்த இரண்டு சிலைகளுடன் முனியை அவதானித்ததிலிருந்து அமெரிக்கன் புரிந்துகொள்கிறான் எனவே இந்த நினைவு பரிசுகளை குறிப்பாக குதிரையின் சிலையை வாங்க விரும்புகிறான் அது ஒரு குறிப்பிட்ட மத முக்கியத்துவத்தைக் கொண்டுள்ளது என்பதை அவர் அறியவில்லை மேலும் அமெரிக்கன் சிலை மீது அக்கறை கொண்டிருப்பதை முனி உணர்ந்து குதிரையின் இந்த குறிப்பிட்ட சிலையின் சூழலைப் பற்றி அவரிடம் சொல்ல முயற்சிக்கிறார் இந்த குதிரை எங்கள் பாதுகாவலர் என்றும் அது நம் எதிரிகளுக்கு நம் எதிரிகளுக்கு மரணத்தைத் தருகிறது என்றும் அவர் கூறுகிறார் எனவே குதிரையின் இந்த குறிப்பிட்ட சிலை களிமண் குதிரை டெரகோட்டா குதிரையுடன் இணைந்து பரவலாக இரண்டு அணுகுமுறைகளைக் காணலாம் அமெரிக்கரைப் பொறுத்தவரை அவர் இந்த நாட்டிலிருந்து பெறும் ஒரு நினைவு பரிசு அவர் அதை எடுத்துச் சென்று தனது வீட்டில் வைக்கலாம் அதில் பெருமைப்படலாம் முனியைப் பொறுத்தவரை இந்த மத நிறுவனத்திடமிருந்து கிராமவாசிகள் பெறும் பாதுகாப்பைக் குறிக்கிறது ஆகவே குதிரையின் சிலையைப் பற்றி அமெரிக்கர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார் என்பதை அவர் புரிந்துகொண்டவுடன் அவர் குதிரை சிலையின் பழங்காலத்தைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார் மேலும் உங்களுக்குத் தெரியும் அவருடைய தாத்தா தனது தாத்தாவிடமிருந்து குதிரையைப் பற்றிய தகவல்களைப் பெற்றார் மற்றும் பல இந்த முழு சிலையின் பண்டைய தன்மையைப் பற்றி அவர் இந்த விவரிப்பைக் கொடுக்கும்போது அமெரிக்கன் இந்த வயதான மனிதனின் மொழியை மிகவும் சுவாரஸ்யமாகப் போற்றுகிறார் உங்கள் மொழி அருமையாக தெரிகிறது என்று அவர் கூறுகிறார் நீங்கள் இங்கே சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் எனக்கு ஒரு யுக்தி கிடைக்கிறது அவர் தனது காதுக்கு சைகை காட்டுகிறார் மீண்டும் அந்த மொழியைப் புகழ்ந்து பேசும் அமெரிக்கரின் வார்த்தைகளைப் படித்தபோது என்னைத் தாக்கியது என்னவென்றால் முனியின் மொழியைத் தூண்டுவது என்னவென்றால் அமெரிக்கன் வெளிப்புற ஒலிகளை வணங்குகிறார் அதேசமயம் அவருக்கு உள் உள்ளடக்கம் பற்றி எதுவும் தெரியாது அவர் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் செய்தி யோசனைகளின் உள் உள்ளடக்கம் எனவே இங்கே சுவாரஸ்யமானது என்னவென்றால் அமெரிக்கரின் பாராட்டுக்கள் மொழியைப் பற்றி இந்த வயதான மனிதரான முனிக்கு ஒலிகள் எதைக் குறிக்கின்றன என்று தெரியாதபோது ஒலிப்பதன் அர்த்தம் தொடர்புகொள்வது மற்றும் கேட்பவருக்கு பரிந்துரைத்தல் எனவே அவரது பாராட்டு வெளி விஷயங்களுக்கு அவரது பாராட்டு உள்ளடக்கத்தை விட படிவத்திற்கானது மேலும் இது இங்குள்ள அமெரிக்கரைப் பற்றி முக்கியமான ஒன்றை உங்களுக்குக் கூறுகிறது எனவே முனி தனது தாத்தாவையும் தனது தாத்தாவிடமிருந்து கடந்து வந்த தகவல்களையும் கண்டுபிடிப்பதன் மூலம் குதிரையுடனான தனது தொடர்பைப் பற்றி கேட்பவரிடம் சொல்ல முயற்சிக்கிறார் எனவே முனிக்கும் கிராம மக்களுக்கும் குதிரை மற்றும் போர்வீரரின் சிலைக்கும் இடையே ஒரு வகையான குடும்ப மற்றும் கலாச்சார தொடர்பு உள்ளது இது இணைப்புக்கும் சிலைக்கும் இடையில் இருக்கும் குடும்ப இணைப்பு என் தாத்தா தனது குதிரை மற்றும் போர்வீரரைப் பற்றி என்னிடம் சொன்னபோது நான் இந்த உயர்ந்தவராக இருந்தேன் என் தாத்தா அவரேஉயர்ந்தவராக இருந்தார் எனவே இந்த தொடர்ச்சியை இந்த குறிப்பிட்ட குதிரையின் அடிப்படையில் அவர்கள் வைத்திருக்கும் உறவை இந்த குதிரை சிலை பல தலைமுறைகளைக் கண்டிருப்பதை நீங்கள் எவ்வாறு இணைக்கிறீர்கள் என்பதை நீங்கள் காணலாம் அது மிக நீண்ட காலமாக இருந்து வருகிறது கிட்டத்தட்ட தொடர்ச்சியான இருப்பைப் பாதுகாக்கிறது இந்த கிராமத்தை பாதுகாக்கும் மறுபுறம் ஒரு குதிரையின் இந்த டெரகோட்டா களிமண் சிலையுடன் அமெரிக்கருக்கு குடும்ப அல்லது கலாச்சார உறவு இல்லை மேலும் அவர் அதில் ஈர்க்கப்பட்டார் மேலும் இந்த குறிப்பிட்ட சிலை குறித்த தனது அபிமானத்தை வெளிப்படுத்த அவர் தொடர்ந்து இந்த வார்த்தையை அற்புதமாகக் கொண்டுள்ளார் முனி குதிரையைப் பற்றி பேசுவதைக் கேட்டதும் விற்பனைப் பேச்சில் உங்கள் மூச்சை வீணாக்க வேண்டியதில்லை என்று அவர் கூறுகிறார் கட்டுரையை நான் பாராட்டுகிறேன் அதன் புள்ளிகளை நீங்கள் விளக்க வேண்டியதில்லை மீண்டும் இங்கே மிக முக்கியமான கருத்துக்கள் அமெரிக்கரே கேட்பவருக்கு அல்லது இங்கே வாசகருக்கு வெளிப்படுத்துகின்றன எனவே அவர் முனி மூலம் குதிரையின் சிறப்பைக் கேட்பதில் ஆர்வம் காட்டவில்லை என்று அவர் நேரடியாக நமக்குச் சொல்கிறார் குதிரையை நான் முழுமையாக புரிந்துகொள்கிறேன் என்று அவர் கூறுகிறார் நான் அதை முற்றிலும் பாராட்டுகிறேன் ஆனால் அவருக்கு எந்த தொடர்பும் குடும்பமும் கலாச்சாரமும் இல்லை என்பதால் இங்குள்ள சிலையின் முக்கியத்துவத்தை அவர் புரிந்து கொள்ள மாட்டார் அல்லது புரிந்து கொள்ள மாட்டார் என்பது நமக்குத் தெரியும் ஆகவே ஒரு வினாடிக்கு முன்பு நான் பரிந்துரைத்த இந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும் அவருடைய பாராட்டுதலின் அளவு என்ன எனவே குதிரையின் இந்த குறிப்பிட்ட சிலைக்கு வேறு எவரையும் விட ஒரு விற்பனை பேச்சு செய்ய முடியும் என்றும் அவர் கூறுகிறார் அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது ஏனென்றால் நான் சொன்னது போல் குதிரையின் சிலையின் கலாச்சார முக்கியத்துவத்தைப் பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது மேலும் அவர் உண்மையிலேயே பாராட்டக்கூடியது சிலையின் வண்ண குறியீட்டு முறையும் அதன் வெளிப்புற தோற்றமும் தான் எனவே வண்ணத்தின் பார்வையில் இது ஒரு அற்புதமான கலவையாகும் என்று அவர் கூறுகிறார் மீண்டும் அற்புதம் என்ற சொல் மீண்டும் மீண்டும் வருகிறது மஞ்சள் மற்றும் இண்டிகோவின் அற்புதமான கலவையானது இப்போது மங்கிவிட்டது மீண்டும் அவர் இந்த எரியும் வண்ணங்களை மக்கள் புத்திசாலித்தனமாக உருவாக்கியதைக் கண்டு வியப்படைகிறார் ஒருபுறம் அவர் இந்த குதிரை சிலையின் அனைத்து சிறப்புகளையும் அனைத்து சிறந்த புள்ளிகளையும் முழுமையாக புரிந்துகொள்கிறார் மறுபுறம் அவர் தாக்கப்பட்டார் அவர் ஆச்சரியப்படுகிறார் அவர் ஆச்சரியமாக கேட்டார் மஞ்சள் மற்றும் இண்டிகோ ஆகியவற்றின் இந்த அற்புதமான கலவையை நீங்கள் பூமியில் எப்படி வந்தீர்கள் எனவே ரகசியம் என்ன அது அவருடைய கேள்வியாகத் தெரிகிறது எனவே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருப்பதாகக் கூறுகிறார் அதே நேரத்தில் அவரது அறியாமையையும் வெளிப்படுத்தினார் மேலும் இது இந்திய உலகத்தைப் பற்றிய அமெரிக்கரின் புரிதலைப் பற்றி நிறைய சொல்கிறது அவர் ஒரு வர்த்தகர் என்பதால் அவர் ஒரு தொழிலதிபர் அவர் எந்தவொரு மற்றும் எல்லா வகையான விற்பனைப் பேச்சுக்களுக்கும் திறமையானவர் என்று அவர் கருதுகிறார் எனவே அவர் அவரை கவர்ந்த விஷயங்கள் என்ன நியூயார்க்கில் இருந்து வந்த இந்த அமெரிக்கர் இவை முதலில் அவர் முனியின் பேச்சால் ஈர்க்கப்பட்டார் என்றும் அது அற்புதம் என்று அவர் கருதுகிறார் மேலும் அவர் இங்கே தனது டேப் ரெக்கார்டரை வைத்திருக்க விரும்புகிறார் என்றும் கூறுகிறார் இந்த ஆலோசனையும் இந்த கேள்வியை நாம் கேட்கலாம் என்ற அர்த்தத்தில் மிக முக்கியமானது அவரும் மொழியைக் கொண்டு செல்ல விரும்புகிறாரா எப்படியாவது அதை இங்குள்ள சூழலில் இருந்து தூக்கி முனியிலிருந்து இங்கே பதிவுசெய்து எடுத்துச் செல்லுங்கள் அவர் எடுத்துச் செல்ல விரும்புவதால் இந்த குறிப்பிட்ட களிமண் சிலையை நடுவில் எடுத்துச் செல்லுங்கள் ஆகவே இந்த அமெரிக்கன் குதிரையின் விற்பனைக் கண்ணோட்டத்தில் அக்கறையற்றவனாகவும் இந்த குதிரையை ஒரு பொருளாகவே பார்க்கிறான் என்றும் சொல்லும்போது முனியின் பேச்சு அல்லது கதை இந்த டெரகோட்டா உருவத்தில் முதலீடு செய்யப்படும் அபரிமிதமான அளவைப் பற்றி சொல்கிறது அது பல யுகங்களிலிருந்தும் பல தலைமுறைகளிலிருந்தும் நிற்கிறது இது அவர் அமெரிக்கருடன் தொடர்பு கொள்ள விரும்பும் செய்தி கலியுகத்தின் முடிவில் இந்த உலகமும் மற்ற அனைத்து உலகங்களும் அழிக்கப்பட்டு மீட்பர் அல்லது காப்பாற்றுபவர் கல்கி என்ற குதிரையின் வடிவத்தில் வரும் என்று அவர் கூறுகிறார் இந்த குதிரை உயிரோடு வந்து கெட்ட மனிதர்களை எல்லாம் மிதிக்கும் ஆகவே இந்த கலியுகத்தின் முடிவில் இரட்சகர் வருவார் மனிதகுலத்தை மீட்பவர் அனைத்து கெட்ட மனிதர்களையும் கொன்று நல்ல மனிதர்களைக் காப்பாற்றுவார் இந்த சிலை இந்த களிமண் குதிரையும் உயிர்ப்பிக்கும் என்று அவருக்கு இந்த நம்பிக்கையும் உள்ளது மேலும் இது அனைத்து நல்ல மனிதர்களையும் காப்பாற்றும் இந்திய விண்வெளியைக் கடந்து செல்லும் இந்த குதிரை நீண்ட காலத்திற்கு முன்பு தனது வீட்டிற்கு தீ வைக்க முயன்ற கடை நாயகன் மற்றும் முனியின் மைத்துனர் போன்றவர்களை மிதிக்கும் என்று அவர் நினைக்கிறார் எனவே இந்த நம்பிக்கையும் ஆசை நிறைவேற்றமும் இந்த விவரிப்பில் பிணைக்கப்பட்டுள்ளது மேலும் கலாச்சார முதலீடு குதிரையின் இந்த சிலையின் அடிப்படையில் இந்த மக்கள் வைத்திருக்கும் ஆன்மீக முதலீடு பற்றி அமெரிக்கருக்கு எதுவும் தெரியாது மேலும் அவர் இந்த அழகான அற்புதத்தை வாங்க வேண்டும் புதிய பண்டம் மற்றும் அதை எடுத்துச் செல்லுங்கள் ஆகவே முனி குதிரையை சூழலில் ஆன்மீக உலகின் பெரிய சூழலில் வைக்கும் போது உலகின் முடிவைப் பற்றி நினைக்கிறான் அவர் அதைச் செய்யும்போது அமெரிக்கன் கட்சிகளைப் பற்றி சிந்திக்கிறான் அந்தச் சிலை வைக்கப்பட்டவுடன் விருந்தினர்களின்போது புத்தக அலமாரிகளை மாற்றுவதன் மூலமும் டிவியை நகர்த்துவதன் மூலமும் அவரது வாழ்க்கை அறை நாங்கள் அவரைச் சுற்றி நிற்போம் நாங்கள் அவருடைய பக்கத்திலேயே நின்று எங்கள் பானங்கள் சாப்பிடுவோம் ஆகவே உலகத்தின் முடிவான அபோகாலிப்ஸ் ஒரு குதிரையின் இந்த பிரமாண்ட உருவத்துடன் விலகிச் சென்று நல்லவர்களைக் காப்பாற்றி கெட்டவர்களை மிதிக்கும் ஒருபுறம் இந்த மாறுபாடு இன்னும் அதிகமாக இருக்க முடியாது மறுபுறம் நியூயார்க்கில் ஒரு வாழ்க்கை அறையில் ஒரு குதிரையின் சிலை உள்ளது அதைச் சுற்றியுள்ளவர்கள் தங்கள் பானங்களைக் கொண்டுள்ளனர் இந்த இரண்டு நபர்களிடமிருந்து நாம் பெறும் இரண்டு கதைகளில் அமெரிக்க மற்றும் பழைய இந்திய கிராமவாசி ஆகவே ஒருவர் தெய்வீக பழிவாங்கலைப் பற்றி சிந்திக்கிறார் மற்றவர் தனது வீட்டில் விருந்துகள் வைத்திருக்கும்போது ஏற்படும் சமூக தாக்கத்தைப் பற்றி சிந்திக்கிறார் மேலும் குதிரையின் இந்த குறிப்பிட்ட சிலைக்கு இது சிறந்த வீடு அமெரிக்கா என்று கூறுகிறார் எனவே நான் முன்பு குறிப்பிட்டது போல நியூயார்க்கில் உள்ள இந்த அமெரிக்கரின் வீட்டில் இந்த டெரகோட்டா சிலைக்கு புத்தக அலமாரிகளும் தொலைக்காட்சியும் வழிவகுக்கும் மேலும் இந்த இரண்டு பொருட்களும் புத்தக அலமாரிகளும் தொலைக்காட்சியும் செல்வம் மற்றும் கற்றல் மற்றும் தொழில்நுட்பத்தின் செயலில் உள்ள அடையாளங்களை பரிந்துரைக்கின்றன இவை வழிவகுக்கும் கிழக்கிலிருந்து கவர்ச்சியான கலை பொருளின் நுழைவு இந்த கேள்வியை நாம் கேட்கலாம் இது புதிய காரணமின்றி அல்லது மேற்கிலிருந்து கொள்ளையடிப்பவர்கள் கிழக்குப் பகுதிகளான ஓரியண்டல் பிராந்தியத்திலிருந்து எடுத்த நீண்ட காரணங்களின் காரணமா இப்போது உலக கருப்பொருளின் முடிவு முனியின் கதைகளிலோ அவரது உரையாடலிலோ அல்லது அமெரிக்கன் கேட்பவரான அவரது ஏகபோகத்திலோ தொடர்கிறது அவர் குதிரையை நல்ல மனிதநேயத்தின் மனிதகுலத்தின் நல்ல மனிதர்களின் மீட்பராக முன்வைக்கிறார் மேலும் அவர் ஒரு குதிரையின் இந்த உருவத்திற்கு துன்மார்க்கரை குற்றவாளிகளை தண்டிக்கும் சக்தியை வழங்குகிறார் மேலும் அவர் நம்புகிறார் பாதிரியார்கள் மற்றும் தெய்வங்கள் மீது நிறைய நம்பிக்கை உள்ளது அவர்கள் மக்களால் செய்யப்படும் குற்றங்களுக்கான தண்டனையையும் செய்ய முடியும் எனவே இந்த அமெரிக்க வர்த்தகரின் உலகில் முனி வசிப்பது மிகவும் வித்தியாசமான உலகம் எனவே முனி அவதாரங்களைப் பற்றி பேச உள்ளூர் பாரம்பரியம் அவரது கலாச்சார கடந்த காலம் மற்றும் சமூகத்தின் கலாச்சார கடந்த காலத்தைப் பற்றிய புரிதலுக்குத் திரும்பிச் செல்கிறார் அவர் உண்மையிலேயே ஒரு ரோலில் இருக்கிறார் விஷ்ணுவுக்கு பல அவதாரங்கள் இருந்ததாகவும் அவதாரங்களில் ஒன்றில் அவர் ஒரு சிறந்த மீன் என்றும் அவர் அமெரிக்கருக்குத் தெரிவிக்கிறார் என்று அவர் கூறுகிறார் பல்வேறு அவதாரங்களைப் பற்றி அவர் சொல்லும் கதையை அவர் கூர்மைப்படுத்துவதைப் பார்ப்பது மிகவும் சுவாரஸ்யமாகவும் நகைச்சுவையாகவும் இருக்கிறது ஆகவே கதை இரண்டாவது முறையாக பெரிதாகத் தோன்றுகிறது இது கதையின் கூர்மையை அவர் ஒருவிதமாக ஆராய்வது போலவும் கதையின் அகலத்தை விரிவுபடுத்துவதைப் போலவும் இந்த கேட்பவருக்கு அவர் என்ன பேசுகிறார் என்பது தெரியாது என்று தெரியவருகிறது முனி இந்த கதைசொல்லலைப் போலவே பற்றி பேசுகிறார் தற்போதைய உலகம் வறுமை மற்றும் தரிசின் பிரச்சினைகள் உள்ள முனியின் மிகவும் சிக்கலான தற்போதைய உலகம் பின்னால் விழுவதை நாங்கள் உணர்ந்தோம் மேலும் இது அவருக்கு இனி முக்கியமல்ல என்று கருதுகிறோம் அதேசமயம் முனிக்கு மிகவும் முக்கியமானது மிக முக்கியமானது மற்றும் அவரது புரிதலில் கேட்பவரும் கூட எனவே அவரது கடந்த காலம் அவரது சொந்த தனிப்பட்ட கடந்த காலமும் சமூகத்தின் கலாச்சார பாரம்பரிய கடந்த காலமும் ஆகும் ஒவ்வொரு முறையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அமெரிக்கரிடமிருந்து காபி பற்றிய கேள்வி என்று அவர் நினைப்பது போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் ஆனால் பின்னர் அவர் அவதாரங்களின் கருப்பொருளுக்குத் திரும்புகிறார் விஷ்ணுவின் அவதாரத்தை ஒரு பெரிய மீனாகப் பேசுவதற்கு முன்பு நான் குறிப்பிட்டது போல கிரக பூமியை ஒரு பேயிலிருந்து காப்பாற்றுவதற்காக விஷ்ணுவின் அவதாரம் ஒரு காட்டுப்பன்றியாக மீண்டும் குதிரை குதிரையின் புராண மறுபிரவேசம் இது மீண்டும் மனிதகுலத்தின் மீட்பர் உண்மையிலேயே சக்திவாய்ந்த இந்த கடவுள் மீதான நம்பிக்கையின் வெளிப்பாடுகள் அனைத்தும் இந்தியாவில் உள்ள சமூகத்தின் நம்பிக்கையின் ஒரு பகுதியாகும் மேலும் இந்த யோசனைகள் அனைத்தும் அமெரிக்கருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதனால்தான் இந்த கதையில் இரண்டு நபர்கள் குறுக்கு நோக்கங்களுக்காக பேசுகிறோம் அதேசமயம் இருவருக்கும் இடையில் பொதுவான புரிதல் இல்லை மற்ற முக்கியமான விஷயம் என்னவென்றால் மீன் மற்றும் பன்றி மற்றும் குதிரை இயற்கை உலகின் இந்த உயிரினங்கள் அனைத்தும் உள்ளூர் மக்களால் ஆன்மீக நம்பிக்கையுடன் முதலீடு செய்யப்படுகின்றன அதேசமயம் மேற்கத்தியர்களுக்கு வெளிநாட்டவர்களுக்கு இவை இந்த உயிரினங்களின் பிரதிநிதித்துவங்கள் வெறும் கலைப் பொருட்களாக மாறும் சமூக அமைப்புகளில் நிறைய காட்சி மதிப்பைக் கொண்டிருக்கும் வீடுகளில் அவர்கள் காண்பிக்கக்கூடிய மிகவும் அழகானஅழகியல் பொருள்கள் எனவே அமெரிக்கரே இந்த அமெரிக்கரின் அடிப்படை பண்புகள் என்ன அவை இவை அமெரிக்கன் வாழ்க்கையின் நடைமுறை விஷயங்களில் அதிக அக்கறை காட்டுகிறான் இந்த சூழலில் இந்த பெரிய சிலையை குதிரையின் இந்த பெருமளவிலான சிலையை அவர் எவ்வாறு கொண்டு செல்வார் அதை அவர் எப்படி வீட்டிற்கு எடுத்துச் செல்வார் மேலும் அவர் தனது விமானத்தை ரத்து செய்யப் போகிறார் என்று நினைக்கிறார் பின்னர் அவர் ஒரு படகையும் திரும்பப் பெறப் போகிறார் அவர் திரும்பிச் செல்லப் போகிறார் உடனடி போக்குவரத்து நெடுஞ்சாலைக்கு அருகிலுள்ள இந்த இடத்திலிருந்து அவர் அதை எவ்வாறு எடுத்துச் செல்லப் போகிறார் பின்னர் அவர் தனது வாகனம் உங்களுக்குத் தெரிந்த வேனை அதற்காகப் பயன்படுத்தலாம் என்று கூறுகிறார் மேலும் அந்த யானையை வேனில் எடுக்கலாம் என்று முனியிடம் சொல்கிறான் மீண்டும் அமெரிக்கன் இந்த நிலத்திலிருந்து பொருட்களையும் உயிரினங்களையும் எடுத்துச் செல்கிறான் என்ற எண்ணம் குறிப்பிடத்தக்கதாகும் ஏனென்றால் மக்கள் இந்த நாட்டிற்கு வேட்டைக்காரர்கள் சேகரிப்பாளர்களாக வருகிறார்கள் பேரரசின் அல்லது காலனித்துவவாதிகளின் ஒரு பகுதியாக மற்றும் செல்வத்தை பறித்தவர்கள் தேசம் மற்றும் சில நேரங்களில் செல்வம் இந்த எல்லா விலங்குகளிலும் உள்ளது எனவே முனியின் தத்துவத்திற்கு வருவோம் அவர் மிகவும் எளிமையான தத்துவத்தைக் கொண்டிருக்கிறார் அதாவது தீய மனிதர்களால் நாம் கஷ்டப்படும்போதெல்லாம் கடவுள் எப்போதும் நம்மைக் காப்பாற்றுவார் அதனால்தான் அவருடைய கதை இந்த புராண மற்றும் மத நூல்கள் மற்றும் பிரச்சினைகள் அனைத்தையும் சுற்றி வருகிறது மேலும் கிராம நாடகங்களில் அவர் தனது கடந்த கால மகிமையை விவரிக்கிறார் மேலும் அவர் அமெரிக்கர் அவர் ஒரு நல்ல குரல் ஏனெனில் அவர் தேவி லக்ஷ்மி மற்றும் சீதா வேடத்தில் நடித்திருக்கிறார் என்று சொல்கிறார் அவர் கடந்த காலத்தால் உண்மையில் மயக்கமடைந்தார் அந்த வளமான பாரம்பரிய ஆன்மீக கடந்த காலம் அங்கு அவர் கிராமத்தால் போடப்பட்ட நாடகங்களில் பங்கேற்பதன் மூலம் ஒருவித பெருமைகளைப் பெற முடியும் சில சமயங்களில் மிக முக்கியமான ஒரு ஐரோப்பிய அதிகாரி கூட அனைத்து தியேட்டர்களையும் பார்க்க வருவார் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் எனவே இந்தியாவின் இந்த பாரம்பரிய அம்சங்களைப் பற்றிய முனியின் கதைகளுக்கு ஒரு காரணம் என்னவென்றால் அநேகமாக இந்த அமெரிக்கரும் இந்தியாவின் கடந்த காலங்களில் ஆர்வமாக இருப்பார் என்று அவர் நம்புகிறார் எனவே முனி மத காவியங்களின் உலகில் ஆழமாகவும் வாழ்கிறார் அவர் அமெரிக்கரிடம் கேட்கிறார் மகாபாரதம் பற்றி உங்களுக்குத் தெரியுமா அல்லது ராமாயணத்தைப் பற்றி உங்களுக்குத் தெரியுமா சிறிது நேரத்திற்கு முன்பு நான் குறிப்பிட்டது போல இந்த காவியங்கள் அனைத்தையும் பற்றி பேசுவதில் அவர் பிரதிபலித்த பெருமைகளைப் பெறுகிறார் அதில் உள்ளூர் சமூகத்தில் நாடகமாக்கப்பட்டபோது அவர் ஒரு பங்கைக் கொண்டிருந்தார் எனவே அவர் இப்போது அமெரிக்கருக்கு வழங்கும் இந்த கதை அவரை வேறு திசைக்கு அழைத்து செல்கிறது இது அவர் சீதாவை போல் உடை அணிந்து புடவை கட்டி நகைகள் ஒப்பனை மற்றும் அலங்காரம் என மற்றும் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் எனவே அது அவர் மனதில் ஒரு பிரகாசத்தை ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறது மேலும் இந்த உயர்ந்த உற்சாகத்தை அவர் அனுபவிக்கிறார் எனவே முனி காவியங்களுக்குள் கூட உற்சாகமான கதைகளுக்கு நகர்கிறார் அவர் உண்மையிலேயே தெரிகிறது அவர் உண்மையில் தனது சொந்த கதைசொல்லலால் உற்சாகமாக இருக்கிறார் மேலும் அவர் ஒரு கதைசொல்லியாக ஒரு பார்ட்டாக இருப்பதை ரசிக்கிறார் என்பதை நாம் உண்மையில் உணர முடியும் உண்மையில் கதை சொல்பவர் அவர் தனது சொந்த கதைகளால் போதையில் இருப்பதாகக் கூறுகிறார் மேலும் அவர் கிருஷ்ணரின் பிறப்புக் கதையைச் சொல்கிறார் மேலும் பல தலை பாம்பின் தலைக்கு மேல் கிருஷ்ணாவின் நடனம் குறித்தும் அது போன்ற விஷயங்களைப் பற்றியும் பேசுகிறார் எனவே அவர் உண்மையிலேயே உற்சாகமாகவும் போதையாகவும் மாறிவிடுகிறார் மேலும் இந்த கதைகளில் நிறைய பிரமிப்பும் சக்தியும் பாலுணர்வும் மகிழ்ச்சியும் இருக்கிறது மேலும் இந்த விவரிப்புகள் அவரிடமிருந்து சரியாக இருக்கும் இந்த அமெரிக்கருக்கு எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றாலும் இவை பற்றிய ஒரு உணர்வை நாம் பெறலாம் இந்தியாவிலும் மேற்கத்திய நாடுகளிலும் ஆங்கில வாசிப்பு நாடு இந்தியாவுக்கு வெளியே ஆங்கில வாசிப்பு மக்கள் தொகை ஆகியவையும் விவரிப்புகள் வாசகர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர் முன்வைத்த நாடகங்களின் அந்த நாட்களில் அவர் திரும்பிச் செல்லும்போது முனி தானே உணரும் மோகத்தை அவர்கள் உணருவார்கள் அவர் கிராம சமூகத்தில் வளர்க்க உதவினார் எனவே இந்த காவியங்கள் அனைத்தையும் பற்றிய சுருக்கமான தகவல்கள் குறுகிய விவரிப்புகளைப் பெறுகிறோம் எனவே இந்த அமெரிக்கருக்கு எந்தவொரு உண்மையான தாக்கமும் இல்லாமல் கலாச்சாரத்தை பற்றி கூறப்பட்டது ஆனால் மற்ற அமெரிக்கர்களுக்கும் பிற ஆங்கில வாசிப்பு பொதுமக்களுக்கும் நிச்சயமாக இந்திய ஆன்மீக பாரம்பரியமான இந்திய காவியங்களில் கவர்ச்சிகரமான தடங்கள் அல்லது உள்ளீடுகளை அனுபவிக்கும் கதை உலகில் உள்ள அமெரிக்கர் பணத்தைப் பற்றி பேசுகிறார் அவர் உண்மையிலேயே இந்த விஷயத்திற்கு வர விரும்புகிறார் மேலும் அவர் முனியிடம் தனது பயணத் திட்டங்களை மாற்றப் போவதாகவும் அவர் கப்பல் மூலம் அமெரிக்காவுக்குத் திரும்பிச் செல்லப் போவதாகவும் கூறுகிறார் விமானத்திற்கு பதிலாக இந்த கடுமையான மாற்றங்கள் அனைத்தும் இந்த அமெரிக்கர்கள் எந்த அளவிற்கு செல்ல முடியும் அவர்கள் பொருட்களை அனுபவிக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்த அவர்கள் உலகில் உள்ள இந்த வெவ்வேறு நாடுகளிலிருந்து எடுத்துச் செல்லும் கலைப் பொருள்களை அனுபவிக்கிறார்கள் உண்மையில் அவர் ஒரு கப்பலில் ஒரு அறையில் தனது பயணத்தைப் பற்றி பேசும்போது அவர் அந்த வாய்ப்பை உண்மையில் அனுபவிக்கிறார் என்பதைக் காணலாம் அந்த கற்பனையானது குதிரையுடன் பயணிக்கும் அந்த வாய்ப்பில் அவர் கிட்டத்தட்ட ஆடம்பரப்படுத்துகிறார் அந்த இன்பத்தை புராணங்கள் மற்றும் காவியங்கள் பற்றிய விவரிப்புகள் மற்றும் கிருஷ்ணர் மற்றும் பிற விஷயங்களைப் பற்றிய மத விவரிப்புகள் மூலம் முனி பெறும் இன்பத்துடன் ஒப்பிடலாம் எனவே ஒப்பிடக்கூடிய இன்பம் உள்ளது ஆனால் ஆதாரங்கள் அமெரிக்கருக்கு கடுமையாக தீவிரமாக வேறுபட்டவை மேற்கோள்களுக்குள் ஒரு இந்திய கலைப் பொருளுக்கு அவர் இந்த காரணமின்றி இருக்கிறார் ஏனென்றால் அவர் அதைதான் நினைக்கிறார் இருப்பினும் ஒரு இந்தியனைப் பொறுத்தவரை அந்த குதிரை சிலை கலியுகத்தின் முடிவில் வரும் மீட்பரின் கைகளில் நடக்கவிருக்கும் இறுதி மீட்புடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் பிற இணைப்புகள் மற்றும் ராமாயணம் மற்றும் மகாபாரதத்துடனான பிற தொடர்புகள் மற்றும் அனைத்து விஷ்ணுவின் அவதாரங்கள் மற்றும் பல எனவே இந்த புள்ளிவிவரங்கள் இந்த ஆண் புள்ளிவிவரங்கள் ஆகியவற்றிற்கான மிகவும் பரவலாக வேறுபட்ட இன்ப ஆதாரங்களை நாம் காணலாம் எனவே அமெரிக்கன் குதிரையை அகற்றத் தயாராக உள்ளான் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் முனி பேரம் பேச ஒப்புக் கொண்டாரா என்பது இந்த அமெரிக்கருக்குத் தெரியவில்லை என்றாலும் அதை எடுத்துச் செல்ல அவர் தயாராக இருக்கிறார் எனவே இந்த குதிரையின் சிலையைப் பெறுவதற்கு அவர் உண்மையிலேயே உறுதியாக இருக்கிறார் என்பதையும் முனியையும் சமாதானப்படுத்த முடியும் என்று அவர் நினைக்கிறார் இந்த குறிப்பிட்ட கதையில் ஒரு வணிகரின் ஈகோ அதுதான் மேலும் அவர் அதை முனையத்தின் உதவியை நாடுகிறார் மேலும் முனி இந்த கட்டத்தில் கூட முற்றிலும் துப்பு துலங்குகிறார் மேலும் அவர் அமெரிக்கர்களின் வம்சாவளியைப் பற்றி விசாரிக்கிறார் அவர் தனது கையால் பொருத்தமான சைகைகளைச் செய்கிறார் மேலும் விரல்களின் அடையாளம் இந்த குறிப்பிட்ட நபரிடமிருந்து அவர் தேடும் பணத்தைப் பற்றிய நிதி சிக்கல்களைக் குறிக்கிறது என்று அமெரிக்கன் தவறாக நினைக்கிறார் ஆகவே முனி சிறுவர் மற்றும் சிறுமிகளின் எண்ணிக்கையைப் பற்றி கேட்கும்போது திருமணம் ஆனவர்கள் எத்தனை பேர் அவரது நாட்டிலும் கூட ஒரு மருமகளை தேர்ந்தெடுப்பது எவ்வளவு கடினமானது என்றார் முனி வர்த்தக விஷயங்கள் வாங்குதல் பற்றி பேசுகிறார் அவர் உடனடியாக தனது பணப்பையை கழற்றி 100 ரூபாய் நாணயக் குறிப்பைக் காட்டுகிறார் அது உண்மையில் முனியின் கவனத்தை ஈர்க்கிறது அந்த நாணயக் குறிப்பு அந்தக் குறிப்பின் தோற்றம் உண்மையில் முனியின் மனதில் ஒரு வித்தியாசமான சுழற்சியை வைக்கிறது ஆரம்பத்தில் வேடிக்கையாக முனி இந்த அமெரிக்கர் மாற்றத்தைக் கேட்கலாம் என்று அவர் நினைக்கிறார் மேலும் அவர் உண்மையில் சூழ்நிலையின் பெருங்களிப்புக்கு ஆளாகிறார் ஏனெனில் அவர் வழக்கமாக தாமிரங்கள் மற்றும் நிக்கல்களில் மிகக் குறைந்த அளவு பணத்தை கையாளுகிறார் மேலும் அவர் நாணயத்தை மட்டுமே பார்த்திருக்கிறார் குறிப்புகள் மற்றவர்களின் கைகளில் எனவே இந்த குறிப்பிட்ட பரிமாற்றம் முனியின் வாழ்க்கையில் வறுமையை மீண்டும் எடுத்துக்காட்டுகிறது மேலும் முனி அமெரிக்கரிடம் கூறுகிறார் அவர் மாற்றத்தை விரும்பினால் கிராமத்தின் பணக்காரராக இருக்கும் கிராமத் தலைவருடன் பேச வேண்டும் மேலும் முனி தன்னிடம் ஒரு லட்சம் ரூபாய் தங்க நாணயங்கள் கூட மாற்ற முடியும் என்று கூறுகிறார் நீங்கள் அதை அப்படியே விரும்பினால் யாருக்கும் தெரியாது என்று அவர் நினைக்கிறார் ஆனால் அவரது பூஜை அறையின் தரையை தோண்டி எடுக்கவும் பதுக்கி வைத்திருப்பதை கண்டால் தலையே சுற்றும் ஆனால் அவர் கந்தலான உடையில் தன்னை காட்சியளித்து மக்களை ஏமாற்றுகிறார் எனவே அவர் பணக்காரரைப் பற்றி நிறைய தகவல்களைத் தருகிறார் என்றும் பணக்காரர் அங்குள்ள செல்வந்தர் என்றும் அவர் தனது செல்வத்தை பூஜை அறையின் பலகைகளின் கீழ் மறைக்கிறார் என்றும் கூறுகிறார் எனவே இந்த குறிப்பிட்ட சூழலில் ஆன்மீகப் பக்கத்திற்கும் பணப் பக்கத்திற்கும் இடையே ஒரு நெருக்கமான தொடர்பு வட்டிக்கடைக்காரன் இருப்பதாகத் தெரிகிறது மற்றுமொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் முனி அமெரிக்கரிடம் கூறுகிறார் கிராமத் தலைவன் கந்தலான ஆடைகளை அணிந்துகொண்டு தான் ஏழை என்ற எண்ணத்தைத் தருகிறான் எனவே இந்த நாடகமும் இந்த குறிப்பிட்ட கதாபாத்திரத்தைப் பற்றி கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் மேலும் கிராமத் தலைவரின் வயல்களில் தவழும் பூசணிக்காயைக் காணாமல் போனதற்கு அவரும் அவரது ஆடுகளும் தான் காரணம் என்று கிராமத் தலைவரும் கருதுகிறார் என்று முனி அமெரிக்கருக்குத் தெரிவிக்கிறார் அதனால்தான் முனி நீங்கள் மாற்ற விரும்பினால் நீங்களே அவருடன் சென்று பேசுங்கள் நான் உங்களுடன் வரமாட்டேன் ஏனென்றால் என் மேல் நன்மதிப்பு அவருக்கு கிடையாது ஏனென்றால் என்னையும் என் ஆடுகளையும் தனது வயலில் பூசணிக்காய்களுக்கு ஏதாவது செய்ததாக அவர் சந்தேகிக்கிறார் எனவே மீண்டும் இந்த குறிப்பிட்ட கிராமத் தலைவர் முனி ஒரு திருடன் என்று நினைப்பதாக ஒரு சிறிய பரிந்துரை உள்ளது எனவே பிற ஒப்பீடுகளைச் செய்ய அந்த தகவலை பின்னர் வெளியே கொண்டு வர நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஆகவே முனி அவர் உருவாக்கும் கிராமத் தலைவரைப் பற்றிய இந்த குறிப்பிட்ட உட்பொதிக்கப்பட்ட கதைகளைப் பற்றி பேசும்போது அவர் மேய்ச்சல் கொண்ட இரண்டு ஆடுகளை சுட்டிக்காட்டுகிறார் மேலும் அமெரிக்கன் ஆடுகளைப் பார்த்து மரியாதைக்குரிய மரியாதைக்கு புறம்பாக செல்லமாக செல்ல உடனடியாக முனி வேடிக்கையாக இந்த மனிதன் தனது இரண்டு ஆடுகளை வாங்க ஆர்வமாக உள்ளான் என்று நினைக்கிறான் அவர் அந்த விரைவான தொடர்பை ஏற்படுத்துகிறார் ஏனென்றால் அமெரிக்கர்கள் உண்மையில் அவரது ஆடுகளில் ஆர்வமாக உள்ளனர் ஆகவே முனிக்கு அவர் வழங்குவதாக அமெரிக்கர் நினைக்கும் மரியாதை ஒரு வாங்குபவரின் ஆர்வமாக தவறாக கருதப்படுகிறது எனவே இந்த காட்சியில் உண்மையில் ஒரு பெரிய கலாச்சார பொருத்தமின்மை உள்ளது மேலும் இது மேலும் சிக்கல்களுக்கு வழிவகுக்கிறது ஆகவே கிழக்கு மனதுக்கும் மேற்கத்திய மனதுக்கும் இடையிலான இடைவெளி அந்த வளைவு இந்த விவரிப்பின் உச்சத்தில் உள்ளது இந்த விவரிப்பின் நெருக்கடி அதுதான் ஆகவே முனி ஒரு 100 ரூபாய் நோட்டைப் பார்த்தவுடன் அவர் உற்சாகமாக அவர் மகிழ்ச்சியடைகிறார் அவர் கிட்டத்தட்ட மகிழ்ச்சிக்காக உள்ளே குதித்து வருகிறார் ஏனென்றால் அவரது வாழ்நாள் கனவு நனவாகும் சிவப்பு மனிதன் உண்மையில் ஆடுகளுக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறான் என்பதை அவர் புரிந்துகொண்டார் எனவே நாணயக் குறிப்பைக் காணும்போது அவர் நினைவில் வைத்திருக்கும் அவரது கனவு நெடுஞ்சாலையின் ஓரத்தில் ஒரு கடையை அமைத்து அதிலிருந்து ஒரு வாழ்க்கையை உருவாக்குவதுதான் ஏனென்றால் நெடுஞ்சாலைக்கு அந்த எல்லையில் இருப்பதை அவர் மிகவும் ரசிக்கிறார் இரண்டு ஆடுகளை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதைக் காணும்போது அவர் அதை தனக்கு வெளிப்படுத்துகிறார் எனவே அமெரிக்கன் பணத்தை முனியின் உன் கைகளில் திணிக்கப் படுகிறான் அது உன்னுடையது என்று கூறுகிறான் அல்லது உங்களிடம் ஒரு பங்குதாரர் இருந்தால் பணத்தை அவனுடன் அல்லது அவளுடன் பகிர்ந்து கொள்ளலாம் எனவே இரண்டு ஆடுகளின் விசுவாசத்தை வெளிப்படுத்த இது மிகவும் வேடிக்கையான வழியாகும் நான் நரகத்திற்கு பயணம் செய்தாலும் இந்த இரண்டு ஆடுகளும் என்னைப் பின்தொடரும் என்று முனி அமெரிக்கரிடம் கூறுகிறார் எனவே நான் கிளம்பியவுடன் அவற்றை சேகரிப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே குதிரையின் சிலையை வேனில் கொண்டு செல்வதில் முனி கிராமத்தில் இருந்து உதவி பெறச் சென்றுவிட்டதாக அமெரிக்கன் தவறாக நினைத்து சிறிது நேரம் காத்திருக்கிறான் ஆனால் பின்னர் அவர் கடந்து செல்லும் டிரக்கிலிருந்து சில உதவிகளைப் பெறுகிறார் அவர் டிரக்கிலிருந்து எரிபொருளையும் பெறுகிறார் அவர் ஒரு குதிரையின் சிலையுடன் புறப்படுகிறார் அது அமெரிக்கரின் முடிவாக இருந்தது அதுதான் அவரைப் பற்றி நாம் கடைசியாக கேள்விப்படுகிறோம் முனி ஆனந்தமாக வீட்டிற்குச் சென்று அவர் கதவைத் திறக்கிறார் அவர் கதவை மூடிவிட்டு மனைவியிடம் மென்மையாக வருடினார் முனி அதிர்ஷ்டத்தைக் காட்டினார் எனவே முனி அமைதியாக தனது மனைவியின் பக்கத்திலேயே செல்லும்போது கவனிக்க வேண்டியது மிகவும் குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் அவளால் தன் கணவருக்கு உணவைப் பெற முடியவில்லை அவள் உண்மையிலேயே கடந்த காலத்தை வைத்து ஆராயும்போது அவளுடைய பங்கைப் போலவே அவனுக்கு மாலை உணவை வழங்க விரும்பினாள் முனி அவர் என்ன செய்கிறார் அவர் அவளுக்கு அதிர்ஷ்டத்தையும் மனைவியின் எதிர்வினையையும் காட்டுகிறார் மிகவும் நகைச்சுவையாக நீங்கள் திருடுகிறீர்கள் பூமியில் உங்களுக்கு இவ்வளவு பணம் எப்படி கிடைத்தது முதல் தருணத்தில் அவன் திருடியதைப் பற்றி அவள் ஏன் நினைத்தாள் என்பதுதான் கேள்வி முனியின் தரப்பில் கொள்ளை அல்லது திருட்டு என்று அவளது உடனடி எண்ணம் ஏன் அதற்கான முன்மாதிரிகள் அவரிடம் இருக்கிறதா பூசணிக்காயைப் பற்றி நாம் சிந்திக்க வேண்டுமா எனவே இந்த விஷயங்கள் அல்லது இந்த நிகழ்வுகள் அனைத்தும் முந்தைய கேள்விகள் இந்த கேள்வியைக் கேட்கும்போது நம் மனதில் வளரும் மற்ற முக்கியமான விஷயம் என்னவென்றால் இரண்டு பேருக்கும் வீட்டில் உணவு இல்லை இது மிகவும் முக்கியமானது இந்த அதிர்ஷ்டம் அவர் அமெரிக்கரிடமிருந்து பெறும் இந்த 100 ரூபாய் இந்த இரண்டு நபர்களுக்கும் நாளையும் எதிர்காலத்தையும் சேமிப்பதாக தெரிகிறது எனவே அவர் தனது மனைவியிடம் இரண்டு ஆடுகளை ஒரு சிவப்பு மனிதனுக்கும் ஒரு வெள்ளை மனிதனுக்கும் விற்றுவிட்டதாகவும் இதை அவளிடம் சொல்லிக்கொண்டிருக்கும்போதும் இரண்டு ஆடுகளும் வீட்டிற்கு வருகின்றன என்றும் அதுதான் மனைவி உண்மையிலேயே கோபமாகவும் எரிச்சலுடனும் கோபமாகவும் இருக்கிறது மற்றும் முனி உண்மையிலேயே தொட்டு ஆடுகளை காது மூலம் இழுத்து அந்த சிவப்பு மனிதருடன் நீங்கள் ஏன் செல்லவில்லை என்று அவர்களிடம் வினவுகிறார் அவர் உங்களுக்கு புதிய முதலாளி எனவே அது நடந்துகொண்டிருக்கும்போது மனைவி கூறுகிறாள் நீங்கள் திருடனாக இருந்தால் காவல்துறை இன்று இரவு வந்து உங்கள் எலும்புகளை உடைக்கும் என்னை ஈடுபடுத்தாதே நான் என் பெற்றோரிடம் செல்வேன் மீண்டும் கடைசி வரி மிகவும் வேடிக்கையானது ஏனென்றால் இந்த இரண்டு பேரும் மிகவும் வயதானவர்கள் அவர்களின் எழுபதுகளில் நான் என் பெற்றோரிடம் செல்வேன் என்று அவள் கூறும்போது அவள் ஒரு இளம் மணமகள் போல செயல்படுகிறாள் நாங்கள் எளிதாகக் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் அவளுக்கு உண்மையில் யாராவது இருக்கிறார்களா ஏனென்றால் கிராமவாசிகள் பரிந்துரைக்கிறார்கள் மூன்றாவது நபர் விவரிப்பவர் அவர்களைப் பராமரிக்க யாரும் இல்லை என்று கூறுகிறார் காவல்துறையினர் உங்களை அடிக்க வரும் போது என்னை ஈடுபடுத்தாதீர்கள் அந்த அச்சுறுத்தல் எப்போதும் இருக்கும் அதையும் மனைவியும் தன்னுடன் தனது திருடரான கணவனுடன் இணைந்திருக்க முயற்சிப்பது வேடிக்கையானது ஆனால் இதயங்களின் இதயம் கடந்த காலத்தின் மூலம் மூன்றாம் நபர் கதை மூலம் எங்களுக்குத் தொடர்புபடுத்தப்பட்டதால் அவர் உண்மையில் அவரை கவனித்துக்கொள்கிறார் என்பது எங்களுக்குத் தெரியும் ஆகவே அமெரிக்க மற்றும் இந்திய தென்னிந்திய தமிழ் பேசும் முனி ஆகிய இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் என்ன செய்கிறோம் இந்த இரண்டில் நாம் என்ன செய்வது களிமண் குதிரையை அமெரிக்காவிற்கு கொண்டு வருவதன் மூலம் அமெரிக்கர் உள்ளூர் உடனான தனது தொடர்புகளில் நம்பிக்கையை உள்ளூர் பாரம்பரியத்தின் மீதான நம்பிக்கையை தெளிவாக உடைப்பதை நாம் காணலாம் எனவே அவர் ஒரு வகையான கலாச்சார திருட்டைசெய்கிறார் ஏனென்றால் முனி கிராம மக்கள் இந்த கலாச்சார சொத்தின் உரிமையாளர்கள் இந்த அமெரிக்கரால் திருடப்படுவது அவர்களுக்குத் தெரியாது அதைப் பார்ப்பதற்கான ஒரு வழியாகும் அதைப் பார்க்க வேறு வழி இது குதிரையின் மூலம் குதிரையின் சிலை வழியாக உயர்ந்த நல்ல கடவுள் இந்த வயதான தம்பதியினரின் நிதிப் பிரச்சினைகளைத் தீர்த்து வைத்துள்ளார் இந்த ஏழை தம்பதியினர் மிகக் குறைவான இருப்பு நிலையில் உள்ளனர் எனவே இதைக் காணலாம் 100 ரூபாயின் அதிர்ஷ்டத்தை ஒரு கடவுள் கொடுத்த காற்றழுத்தமாகக் காணலாம் மேலும் முனியின் தத்துவத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் கடவுள் எப்போதும் நம்மைக் காப்பாற்றுவார் எனவே அந்த நேர்மறையான ஒளியிலும் இதைக் காணலாம் இப்போது நான் அந்த கடைசி கருத்துக்கு திரும்பிச் செல்ல விரும்புகிறேன் அங்குள்ள கடைசி யோசனை முனியின் மனைவியை ஒரு எரிந்துகொண்டிருக்கும் அடுப்புக்கு முன்னால் பார்க்கும்போது அவர்களுக்கு உணவின் தோற்றத்தின் அடிப்படையில் ஒரு அதிசயம் நிகழும் என்று நம்புகிறோம் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டபோது முனியின் மனைவி உயர்ந்த வீடு பெரிய வீடு நில உரிமையாளரின் வீட்டிற்குச் செல்வது வழக்கம் கிராமங்கள் பல செழித்து வளர்ந்தன அவள் அங்கு பெரிய வீட்டில் சென்று சோளத்தை அரைத்து அதன் மூலம் பணம் பெறுவாள் மற்றும் அதன் மூலம் நாள் முடிவில் ஒரு கண்ணியமான உணவு செய்ய சில பணம் அல்லது சில உணவுப் பொருள் கிடைக்கும் ஆனால் இன்று வீட்டில் இந்த நேரத்தில் அவளிடம் எதுவும் இல்லை எனவே எங்கள் கேள்வி என்னவென்றால் பெரிய வீடு நில உரிமையாளரின் வீட்டை தாராள மனப்பான்மையுடன் வைத்திருக்கிறதா கமலா தாஸின் கோடை விடுமுறையை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் அங்கு நானி அம்மா முத்தஸ்ஸியின் வீட்டிற்கு அவல் அரைக்க அல்லது வயதான பாட்டியை வாய்ப்பு கேட்டுக்கொண்டார் அதனால் அவள் எரிச்சலடைகிறாள் ஆனால் இந்த இணைப்புகள் அனைத்தும் நம் மனதில் வருகின்றன முனியின் வீட்டில் கடைசியாகப் பார்த்தபோது புதியா மற்றும் பிற நபர்களையும் நினைவூட்டுகிறோம் அவர்கள் பெரிய வீடுகிராமத்தில் நில உரிமையாளரின் வீடு ஆகியவற்றிலிருந்து உதவி பெற மிகவும் கடினமாக உள்ளனர் எனவே இந்த சூழலில் இந்த குறிப்பிட்ட கதையில் மீட்பு என்பது பெரிய வீடு வழியாகத் தெரியவில்லை ஆனால் மீட்பு என்பது நவீனத்துவத்தின் மூலம் அமெரிக்கரின் உருவத்தின் மூலமாகவும் நவீன போக்குவரத்து மூலமாகவும் நவீன பயணத்தின் மூலமாகவும் கிழக்கின் மீதான ஆர்வத்தின் மூலமாகவும் வருகிறது எனவே முனியும் அவரது மனைவியும் இந்த அமெரிக்கரால் காப்பாற்றப்பட்டதாகத் தோன்றியது அவரது வாகனம் நெடுஞ்சாலையில் உடைந்துவிட்டது எனவே மற்ற பெரிய பிரச்சினைகள் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஊகிக்க வேண்டும் ஆழமாக சிந்திக்க வேண்டும் இவை வறுமை பிரச்சினை இந்த கிராமத்தில் நிறைய வறுமை உள்ளது பற்றாக்குறை உள்ளது பஞ்சம் இருக்கிறது மழை இல்லை கிராமத்தைப் பொறுத்தவரை அவர்கள் குடிநீரைப் பொறுத்தவரை துடைத்தெறிந்தனர் அவர்கள் பெரிய வீட்டின் கிணற்றில் இருந்து ஒரு பகுதியை தண்ணீரை எடுக்க அனுமதித்தனர் மேலும் கிராமத் தலைவரிடம் நிறைய பணம் இருப்பதாகத் தெரிகிறது அதேசமயம் மீதமுள்ள கிராமவாசிகள் வறுமையின் ஓரங்களில் இது மிகவும் பாரம்பரியம் சார்ந்த சமூகம் என்பதையும் நாங்கள் உணர்ந்தோம் மனைவிகளைப் பற்றிய விவரிப்புகள் உள்ளன கடவுளைப் பற்றிய விவரிப்புகள் உள்ளன கிராமவாசிகள் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்ட பாதிரியார்கள் பற்றிய கதைகள் உள்ளன இது இந்த கதையில் ஒரு முக்கிய விஷயமாக இருக்கிறது மற்றும் இக்கதையில் முனியின் அப்பாவித்தனத்தை பல தருணங்களில் தெளிவாகத் தெரிகிறது அவரது வயது பற்றி கடவுள் மேல் அவர் வைத்திருந்த மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்பட்ட சிறு தோல்விகள் மனிதநேயமற்ற ஏமாற்றங்கள் மக்கள் பாகுபாடு பார்த்தனர் அவர்கள் இந்த வயதானஜோடி முனி மற்றும் அவரது மனைவி அவர்களது ஏழ்மையால் வேறுபாடு பார்த்தனர் நாங்கள் பாகுபாடு பார்க்க மற்றும் பணக்கார அமெரிக்கன் செல்வத்தின் சக்தியையும் உண்மையில் பணத்தால் விரும்புவதைப் பெறக்கூடிய செல்வத்தையும் குறிக்கிறது என்பதையும் செல்வந்தர்கள் தங்கள் விருப்பத்தை எளிதில் அடைந்து செல்வதையும் நாங்கள் காண்கிறோம் எனவே இந்த முக்கிய தொடர்புகள் மற்றும் கருப்பொருள்கள் அனைத்தும் இந்த கதையில் தெளிவாக உள்ளன